வணக்கம் கடந்த சில அமர்வுகளில் CVP மற்றும் marginal costing குறித்து விவாதித்தோம் Product mix போன்ற பல்வேறு வகையான முடிவுகளை உள்ளடக்கிய பல நிகழ்வுகளையும் நாம் கண்டுள்ளோம் பின்னர் கணிப்புகள் சம்பந்தப்பட்ட பல நிகழ்வுகளையும் நாங்கள் கண்டோம் இன்று பட்ஜெட்டில் இருக்கும் அடுத்த சில சுவாரஸ்யமான தலைப்புக்கு செல்வோம் இது சில நேரங்களில் பட்ஜெட் கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது அறிமுகம் குறிக்கோள்கள் நன்மைகள் கூறுகள் மற்றும் பல்வேறு வகையான வரவு செலவுத் திட்டங்களைப் பற்றி நாம் பேசும் தலைப்பின் சுருக்கமான குறியீடாகும் பின்னர் பூஜ்ஜிய அடிப்படை பட்ஜெட் முறை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் உங்களில்பெரும்பாலோர்பட்ஜெட் குறித்தும் நிதிஅமைச்சரால் வழங்கப்படும் யூனியன் பட்ஜெட் குறித்தும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்றுநினைக்கிறேன்அல்லது நீங்கள் பணியாற்றும் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள் எனவே இந்த பட்ஜெட் என்பது செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியலின் நுட்பங்களில் ஒன்றாகும் இது ஒரு பரந்த பொருந்தக்கூடிய தன்மையைக் கொண்டுள்ளது இன்று இது மிகவும் பிரபலமான நுட்பமாக மாறியுள்ளது மற்றும் கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது இது நிறுவனங்களால் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் அரசாங்க நிறுவனங்களால் விரிவான அளவில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது ஒரு கட்டுப்பாட்டு கருவியாகவும் ஒரு திட்டமிடல் கருவியாகவும் பயனுள்ளதாகிவிட்டது முடிவெடுக்கும் கருவி மிகவும் சுவாரஸ்யமான பகுதியாகும் BEP அல்லது CVP போன்ற நுட்பங்களை நாம் கண்டிருக்கிறோம் பின்னர் PV விகிதம் அவற்றில் பெரும்பாலானவை முடிவெடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும கட்டுப்பாட்டு நோக்கங்களுக்கு பெரும்பாலும் பயனுள்ள standard costing போன்ற சில நுட்பங்கள் உள்ளன ஆனால் பட்ஜெட் கட்டுப்பாடு மிகவும் தனித்துவமான நுட்பமாகும் இது கட்டுப்பாட்டில் இருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக இது கட்டுப்பாட்டுக்கானது ஆனால் இது முடிவெடுப்பதிலும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நான் முன்பு கூறியது போல் இது பல துறைகளில் பயனுள்ளதாக இருக்கும் பட்ஜெட் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் பட்ஜெட் ஒரு மதிப்பிடப்பட்ட அறிக்கை என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அடுத்த காலகட்டத்திற்கு பட்ஜெட் எப்போதும் தயாராக இருக்கும் எனவே இது உங்களுக்கு ஒரு வகையான இலக்கை நிர்ணயிக்கிறது பட்ஜெட்டின் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதேயாகும் மேலும் நீங்கள் பலவிதமான வரவு செலவுத் திட்டங்களை உருவாக்கலாம் ஏனெனில் நாம் செலவைப் பற்றி பேசுகிறோம் வரவு செலவுத் திட்டங்கள் முக்கியமாக செலவுக்கானவை என்று நீங்கள் உணரலாம் ஆனால் அவை வருமானத்திற்காகவும் இருக்கலாம் முதலீட்டு நோக்கங்களுக்காக மூலதனத்தின் வேலைவாய்ப்புக்காகவும் அவை முக்கியமாக கட்டுப்பாட்டுக்காகவும் ஒரு தரநிலையை அமைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன பின்னர் நாம் உண்மையானதைப் பதிவுசெய்து கொடுக்கப்பட்ட பட்ஜெட் அல்லது முன்னமைக்கப்பட்டபட்ஜெட்டுடன்ஒப்பிடலாம் இப்போது இது வரவுசெலவுத் திட்டத்தின் ஒரு வரையறையாகும் இது ஒரு குறிப்பிட்ட கால நோக்கத்திற்கு முன்னர் அந்த நோக்கத்தின் போது பின்பற்றப்பட வேண்டிய கொள்கையின் வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு முன்னர் தயாரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட நிதி அல்லது அளவு அறிக்கையாக வரையறுக்கப்படலாம் எனவே நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று நான் சொன்னால் அது பட்ஜெட்டா இதுஒரு மதிப்பீடாகக் கருதப்படலாம் ஆனால் இது பல காரணங்களுக்காக ஒரு பட்ஜெட் அல்ல ஏனென்றால் அந்த மழை பெய்ய நாம் எந்த குறிப்பிட்ட பணியும் செய்யவில்லை அது ஒரு அளவு நடவடிக்கை அல்ல ஆனால் 20 சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று நான் சொன்னால் அது பட்ஜெட்டாக இருக்குமா இன்னும் இல்லை ஆம் இப்போது அது ஒரு அளவு அறிக்கை இதுநடப்பதற்கு முன்னர் தயாரிக்கப்பட்டது ஆனால் அது எந்தவொரு குறிப்பிட்ட நோக்கத்துடனும் தொடர்புடையது அல்ல ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் 95 சதவீத மதிப்பெண் பெற விரும்புகிறோம் என்று மாணவர்கள் முடிவு செய்தால் அது ஒரு பட்ஜெட்டாக இருக்குமா இதுஉங்கள் குறிக்கோள் என்று வழங்க முடியும் ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஒரு வணிகத்திற்காக ஒரு அரசாங்கத்திற்கு அதை அடைய ஒரு கொள்கை உள்ளது எல்லோரும் சிலஇலக்குகளைஅடைய இந்த நுட்பத்தைப் பயன்படுத்துகிறார்கள் ஒரு விற்பனை மேலாளர் இப்போது நாங்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறோம் அடுத்த மாதத்தில் விற்பனை கணிசமாக அதிகரிக்கும் என்று கூறுகிறார் அது ஒரு பட்ஜெட்டாக இருக்குமா இங்கு ஒரு கொள்கை உள்ளது விற்பனையை அதிகரிக்க ஒரு முயற்சி உள்ளது அது இன்னும் பட்ஜெட் அல்ல ஏனெனில் இது ஒரு அளவு அறிக்கை அல்ல இது கணிசமாக அதிகரிக்கும் என்று சொல்வதன் மூலம் அதை ஒரு பட்ஜெட்டாக மாற்ற முடியாது அந்த நபர் எங்கள் விற்பனை 80 சதவிகிதம் அதிகரிக்கும் என்று கூறினால் நீங்கள் அதை ஒரு பட்ஜெட்டாக கருதலாம் ஆனால் விற்பனை 80 சதவிகிதம் அதிகரிக்கும் என்று நீங்கள் சொன்னால் அது இன்னும் ஒரு பட்ஜெட் இல்லை ஒருவர் அதைச் சொல்ல வேண்டும் அதாவது கடைசியாக ஒப்பிடுகையில் வரும் மாதத்தில் விற்பனை 80 சதவீதம் அதிகரிக்கும் ஏனெனில் ஒரு வரையறுக்கப்பட்ட காலம் இருக்க வேண்டும் மற்றும் அந்தக் குறியீட்டை அடைய ஒரு கொள்கை வற்புறுத்தப்பட வேண்டும் இப்போது பட்ஜெட் கட்டுப்பாடு ஏனெனில் பட்ஜெட்டை அமைப்பது மட்டும் போதாது நீங்கள் உண்மையானதைப் பதிவு செய்ய வேண்டும் வரவுசெலவுத் திட்டங்களை பட்ஜெட்டுடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் மாறுபாடுகளுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவை அனைத்தும் சேர்ந்து பட்ஜெட் கட்டுப்பாடாக கருதப்படுகிறது எனவே பட்ஜெட் கட்டுப்பாடு என்பதன் பொருள் என்னவென்றால் பட்ஜெட்டை நிறுவுதல் அதில் நீங்கள் சில நிர்வாகிகளின் பொறுப்புகளை தீர்மானிக்கிறீர்கள் ஏனெனில் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் அது அடையக்கூடிய வகையில் இருந்தால் அதை தகர்க்கப்பட வேண்டும் அந்தத் துறையினுள் ஒரு தனிப்பட்ட துறை என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் அந்தத்துறையில் பொறுப்பான நபர் அல்லது தலைவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே வரவுசெலவுத் திட்டங்கள் தனிப்பட்ட செயலால் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லது அதன் திருத்தத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு தளம் இருக்க வேண்டும் பின்னர் பட்ஜெட் கட்டுப்பாடு முறையான செயல்முறையை அடையும் இப்போது பட்ஜெட்டின் முதல் குறிக்கோள் மற்றும் முதன்மை நோக்கம் திட்டமிடப்பட்டுள்ளது ஏனெனில் பட்ஜெட் என்பது அடிப்படையில் ஒரு திட்டமாகும் இது இலக்குகள் அல்லது குறிக்கோள்களின் தொகுப்பாகும் இது தனிப்பட்ட மற்றும் குழு நடவடிக்கைகளை வழிநடத்தவும் கவனம் செலுத்தவும் பெரும்பாலும் அவசியம் ஏனெனில் இலக்குகள் சரியாக அமைக்கப்படாத வரை எங்கள் நடவடிக்கைகள் அந்த திசையில் கவனம் செலுத்தவில்லை வரவுசெலவுத் திட்டம் என்பது ஒரு காலகட்டத்தை வரையறுப்பதை உறுதிசெய்கிறது மற்றும் குறிக்கோள் வரையறுக்கப்படுகிறது மற்றும் அளவு அடிப்படையில் வைக்கப்படுகிறது எனவே திட்டமிடல் ஊழியர்களை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த முடிவெடுப்பையும் மேம்படுத்துகிறது எனவே முழு திட்டமிடல் செயல்முறையும் பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக இருந்தால் கணிசமாக மேம்படுத்தப்படுகிறது எனவே அதுதான் பட்ஜெட்டின் முதன்மை நோக்கம் ஆனால் இத்துடன் பட்ஜெட் நிறைவு பெறாது அடுத்ததாக directing இப்போது வணிகம் மிகவும் சிக்கலானது அதற்கு முறையான direction மற்றும் coordination தேவை எனவே முறையான இறுதி இலக்கை அடைய வேண்டுமானால் வளங்கள் முறையாக சேனலைஸ் செய்யப்படுகின்றன அதவது வழிப்படுத்தப்படுகின்றன நாம் வெவ்வேறு துறைகள் அல்லது வேறுபட்ட செயல்பாட்டைக் கொண்டிருக்கிறோம் எனவே பட்ஜெட்டில் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒருங்கிணைப்பு செய்யப்படுகிறது அதன்படி அந்தந்த செயல்பாட்டிற்கான direction வழங்கப்படுகின்றன இதனால் தனிப்பட்ட துறைகளின் குறிக்கோள்களும் அடையப்படுகின்றன மற்றும் இறுதி இலக்கையும் அடையலாம் மூன்றாவதாக கட்டுப்படுத்துதல் எனவே நாம் திட்டமிடல் செய்துள்ளோம் நாம் இயக்கியுள்ளோம் இப்போது உண்மையான செயல்திறன் பதிவு செய்யப்படும் அது தொடர்ந்து பட்ஜெட் செய்யப்பட்ட செயல்திறனுடன் ஒப்பிடப்படும் இதனால் feedback mechanism உருவாக்கப்படுகிறது நம் இலக்குகளை சிறப்பாக அடைய முடிந்தால் நாம் நம் முயற்சிகளைத் தொடர முயற்சிப்போம் அல்லது மேலும் அடைய நம் முயற்சிகளை அதிகரிப்போம்நம்மால் இலக்குகளை அடைய முடியாவிட்டால் நாம் சில சரியான செயல்களைச் செய்ய வேண்டும் எனவே நம் முயற்சிகள் அதற்கேற்ப திருத்தப்படும் மற்றும் அவசரகால சூழ்நிலையில் முடிவுகளை அடைய முடியாது என்று நாம் கருதுகிறோம் நாம் பட்ஜெட்டை திருத்துவோம் இவை அனைத்தும் கட்டுப்பாட்டு பொறிமுறையின் ஒரு பகுதியாக இருக்கும் எனவே திட்டமிடல் இயக்குதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் இந்த மூன்றும் முக்கிய நோக்கங்கள் இப்போது பட்ஜெட் கட்டுப்பாட்டு முறையின் நன்மைகள் முதலாவது சிறந்த திட்டமிடல் திட்டமிடல் என்பது பட்ஜெட்டின் இன்றியமையாத மற்றும் மிக முக்கியமான அங்கமாகும் என்பதை ஏற்கனவே பார்த்தோம் ஒரு நல்ல திட்டம் என்றால் 50 சதவீத வேலைகள் அடையப்படுகின்றன பட்ஜெட் என்பது அளவின் அடிப்படையில் இருப்பதையும் மற்றும் ஒருங்கிணைத்தலையும் உறுதி செய்கிறது எனவே பட்ஜெட்டில் மிகச் சிறந்த திட்டமிடல் நடக்கிறது பின்னர் வளங்களின் மேம்பட்ட ஒதுக்கீடு உள்ளது ஏனெனில் ஒவ்வொரு துறையும் அல்லது வணிகத்தின் ஒவ்வொரு பகுதியும் அல்லது ஒவ்வொரு செயல்பாடும் அவர்களின் முயற்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் அவர்கள் போதுமான ஆதாரங்களைப் பெற வேண்டும் அவர்களில் சிலர் அதிக வளங்களை தேவையின்றி தடுப்பதாக இருக்கலாம் பட்ஜெட் ஒரு சரியான மற்றும் நியாயமான ஒதுக்கீடு நடப்பதை உறுதிசெய்கிறது இதன் மூலம் அனைத்து வளங்களும் இறுதி இலக்கை அடைய முடியும் மூன்றாவது குறிக்கோள் தொடர்பான முறையான தகவல் அளித்தல் பட்ஜெட் இல்லாதிருந்தால் துறை ஊழியர்கள் அல்லது செயல்பாடுகளிடையே அவர்கள் எதைச் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது குறித்து தெளிவின்மை இருக்கும் எல்லோரும் சிறந்ததை அடைந்திருப்பதாக சொன்னால் அது இலக்குகள் மற்றும் இலக்குகள் சார்ந்த சரியான தகவல்களை அளிக்காது பட்ஜெட்டின் இறுதியில் என்னவாக இருந்தாலும் அடைந்ததில் முறிவு ஏற்படும் மேலும் கணினியை கையாளும்ஒவ்வொரு நபருக்கும் இலக்கு அல்லது வழங்கல்கள் சரியாகத் தெரியும் எனவே இது சரியான தகவல்தொடர்புகளாக செயல்படுகிறது அடுத்தது இது நிர்வாகிகளுக்கு நடவடிக்கைகளை திறமையாக நடத்த உதவுகிறது ஏனெனில் இப்போது அடைய வேண்டியது என்ன என்பதை அவர்கள் அறிவார்கள் எனவே அதை அடைய அவர்களின் நடவடிக்கைகள் சேனலைஸ் அதாவது வழிமுறை செய்யப்படலாம் இப்போது அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா அல்லது குறைவான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்பதில் எந்த அரை மனமும் இருக்காது ஏனென்றால் இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் திறமையானமுறையில் இருக்கும் அடுத்தது அது அளவுகோலை வழங்குகிறது ஏனென்றால் நல்ல திட்டமிடல் செய்தால் நீங்கள் செயல்களைப் பதிவு செய்வீர்கள் இப்போது ஊழியர்களிடையே அவர்கள் சிறந்ததை அடைந்துவிட்டார்கள் என்ற உணர்வு எப்போதும் இருக்கும் அது போதுமானதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் நன்கு வரையறுக்கப்பட்ட குறிக்கோள்களைப் பெற்றிருக்கலாம் பட்ஜெட்டில் விநியோகங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே ஒருவர் செயல்திறனை புறநிலை முறையில் அளவிடலாம் மற்றும் மதிப்பீடு செய்யலாம் செயல்திறனின்புறநிலை மதிப்பீட்டிற்கு இது ஒரு நல்ல அளவுகோலாக செயல்படுகிறது பின்னர் அது விலகல்களை வெளிப்படுத்துகிறது எனவே உண்மையான தரவு கிடைத்தவுடன் அதை ஒப்பிடலாம் நீங்கள் சாதிக்கிறீர்களா இல்லையா என்பதை ஒருவர் அறிந்து கொள்ள முடியும் உடனடி மறுஆய்வு செயல்முறைக்கு அது உதவுகிறது ஏனெனில் இலக்குகள் அடையப்பட்டால் உங்கள் முயற்சிகளைத் தொடரலாம் இலக்குகள் அடையப்படாவிட்டால் சரியான நடவடிக்கைகள் தாமதமின்றி எடுக்கப்படலாம் கடைசியாக நிலையான செலவு முறையை செயல்படுத்த இது பொருத்தமான நிலைமைகளை உருவாக்குகிறது ஏனெனில் பட்ஜெட்டின் உதவியுடன் நீங்கள் ஊழியர்களுக்கும் துறைகளுக்கும் புறநிலை இலக்குகளாக செயல்படக்கூடிய தரங்களை உருவாக்க முடியும் அடுத்ததாக பட்ஜெட் ஆனது எதிர்கால கொள்கைகள் மற்றும் இலக்குகளை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமிட்ட தளமாக செயல்படுகிறது ஏனெனில் நடப்பு ஆண்டு பட்ஜெட் பொதுவாக அடுத்த ஆண்டு பட்ஜெட்டுக்கான தளமாக மாறும் இது செலவு நனவின் உணர்வைத் தூண்டுகிறது ஏனெனில் இப்போது செலவுகளின் இலக்குகள் அறியப்படுகின்றன எனவே ஊழியர்கள் செலவைக் குறைக்க அல்லது அவர்களின் செலவைக் கட்டுப்படுத்த முடியும் அதே நேரத்தில் ஒரு இலக்கு நோக்குநிலையும் இருக்கும் குறிக்கோள் அறியப்படுவதால் இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் மற்றும் கடைசி கட்டமாக பல்வேறு வளங்களை திறம்பட பயன்படுத்துவதால் திட்டமிடல் முறையாக செய்யப்பட்டு சரியான நேரத்தில் செயல்படுத்தல் மற்றும் திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே பல்வேறுவளங்களைதிறம்பட பயன்படுத்துகிறது எனவே பட்ஜெட் கட்டுப்பாட்டு முறையின் பல்வேறு நன்மைகளை குறித்து நாம் கண்டோம் இப்போது நாம் உட்கூறுகளைப் பார்ப்போம் இப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான வணிகத்தின் கொள்கை என்பது ஒரு மாஸ்டர் பட்ஜெட்டாகும் இது முழு நிறுவனத்திற்கும் ஒரு பட்ஜெட்டாகும் அல்லது இது அரசாங்க பட்ஜெட் என்று வைத்துக்கொள்வோம்இது முழு அரசாங்கத்திற்கும் ஒரு பட்ஜெட் முதன்மை பட்ஜெட் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கான வரவு செலவுத் திட்டங்களாக இருக்கும் அல்லது செயல்பாட்டு வரவு செலவுத் திட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இவை பல்வேறு வகையான வரவு செலவுத் திட்டங்கள் அவற்றை நிலையான மற்றும் நெகிழ்வானதாக பிரிக்கலாம்செயல்பாடு மற்றும் மாஸ்டர் பட்ஜெட்நீண்ட கால மற்றும் குறுகிய கால பட்ஜெட் மற்றும் கடைசி வகை பூஜ்ஜிய அடிப்படை பட்ஜெட் எனவே முதல் வகை நிலையான மற்றும் நெகிழ்வான பட்ஜெட் இப்போது நிலையான பட்ஜெட்டால் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் பெயர் சுயமாக விளக்கமளிப்பதாக நான் நினைக்கிறேன் நீங்கள் எதை நிலைப்படுத்துவீர்கள் என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியும் இங்கே அனுமானங்கள் சரி செய்யப்பட்டு ஏதேனும் நடப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட அளவு சாத்தியம் உள்ளது அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் செயல்படுவீர்கள் அதிலிருந்து விலகுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்காது அதேசமயம் ஒரு நெகிழ்வான பட்ஜெட்டில் நீங்கள் அனுமானங்கள் மாறக்கூடிய ஒரு மாறும் சூழ்நிலையை கருதுகிறீர்கள் சந்தைகள் கணிசமாக மாறக்கூடும் செயல்பாட்டு நிலை அதற்கேற்ப மாறக்கூடும் அதற்கேற்ப பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் பல்வேறு நிலைகளுக்கு ஒரு பட்ஜெட்டை வைத்திருக்க முடியும் எனவே நிலையான பட்ஜெட் மாறாமல் வடிவமைக்கப் பட்டுள்ளது இதுசெயல்பாட்டு நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இப்போது இது நிலையானசெலவுக்குமிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இது ஒரு மாறும் சூழ்நிலைக்கு பயனுள்ளதாக இருக்காது ஏனென்றால் விற்பனை அலகுகளின் மாற்றத்தின் அளவிற்கு ஏற்ப உங்கள் உழைப்பு பொருள் செலவு முக்கிய செலவாக இருந்தால் அந்த செலவுகள் மாறக்கூடும் எனவே அங்கு நிலையான பட்ஜெட் மிகவும் பொருத்தமானதாக இருக்காது இப்போது இந்த பிரச்சினைக்கு தீர்வு நெகிழ்வான பட்ஜெட் நெகிழ்வான பட்ஜெட் பல நிலை நடவடிக்கைகளுக்கான பொறுப்பு மையத்தின் எதிர்பார்க்கப்பட்ட முடிவைக் காட்டுகிறது எனவே நீங்கள் 1000 யூனிட்டை அடைவீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இவைதான் செலவு 1000 அலகுகள் விற்பனையாக இருந்தால் இவைதான் செலவு என்று நீங்கள் கூறுவீர்கள் 1100 என்றால் இவை செலவு 1200 என்றால் இவைதான் செலவு அதனால் நீங்கள் பல்வேறு நெடுவரிசைகளை உருவாக்குவீர்கள் அது நெகிழ்வான பட்ஜெட்டில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இது நிலையான பட்ஜெட்டுகளின் தொடர் இப்போது நெகிழ்வான பட்ஜெட்டை உருவாக்குவதற்கு செலவை நிலையான மாறக்கூடிய மற்றும் ஒரே மாறியாக வகைப்படுத்த வேண்டியது அவசியம் ஏனெனில் இப்போது நீங்கள் பல்வேறு சாத்தியமான செயல்பாடுகளைத் தேடுகிறீர்கள் மேலும் பல்வேறு நிலைகளின் படி செலவுகள் மாறப்போகின்றன இப்போது பொதுவாக கால இடைவெளியில் அலகுகளின் எண்ணிக்கையில் மாற்றம் இருக்கும் எனவே நெகிழ்வான பட்ஜெட்டுகள் பல்வேறு வணிக நிறுவனங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இருப்பினும் சில தொழில்களுக்கு அல்லது அரசாங்க நிறுவனங்களுக்கு சூழ்நிலையின் தேவைக்கேற்ப இலக்குகள் மாறும் எனவே நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இரண்டாவது வகை அதாவது செயல்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல் இப்போது ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஏற்ப முதன்மை பட்ஜெட் தரப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒரு பட்ஜெட்டை நாம் தயாரிப்போம் அவை செயல்பாட்டு பட்ஜெட் என அறியப்படும் எடுத்துக்காட்டாக கொள்முதல் துறைக்கான கொள்முதல் பட்ஜெட் உங்களிடம் இருக்கும் இது எந்த பொருளின் எத்தனை அலகுகள் மற்றும் எந்த விகிதத்தில் மொத்த செலவு என்ன என்பதைக் குறிப்பிடும் எனவே இதுபோன்ற கொள்முதல் வரவு செலவுத் திட்டங்கள் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் உருவாக்கப்படும் பின்னர் விற்பனை பட்ஜெட் இருக்கும் எனவே மார்க்கெட்டிங் குழு சாத்தியமான விற்பனையை மதிப்பிடும் அவர்கள் அதை தயாரிப்பு வரிகளின் விற்பனை அலகுகளாக பிரித்து பெறக்கூடிய அல்லது மீட்டெடுக்கக்கூடிய விலைகள் எனவே விற்பனை பட்ஜெட் இருக்கும் இதேபோல் உற்பத்தி பட்ஜெட் தளவாட பயன்பாட்டு பட்ஜெட் பண பட்ஜெட் மற்றும் பல இருக்கலாம் ஸ்லைடில் குறிப்பிடப்பட்டுள்ளதைத் தவிர வேறு எந்த பட்ஜெட்டையும் நீங்கள் நினைக்கிறீர்களா எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு உற்பத்தித் துறையில் இருந்தால் ஒரு தொழிற்சாலை செலவு பட்ஜெட் இருக்கும் அல்லது விளம்பர செலவு பட்ஜெட்டை நீங்கள் வைத்திருக்க முடியும் அல்லது நீங்கள் ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்ற பட்ஜெட்டைக் கொண்டிருக்கலாம் குறைந்த வரம்பு அங்கு உள்ளது ஒரு நிறுவனம் செயல்படும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் நீங்கள் ஒரு தனி பட்ஜெட்டை உருவாக்குவீர்கள் நான் தனி பட்ஜெட் என்று சொன்னபோது அது முழு பட்ஜெட்டின் பகுதியாகும் ஆனால் அந்த குறிப்பிட்ட துறைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி கொடுக்கப்படுகிறது அது செயல்பாட்டு பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த பட்ஜெட் physical பட்ஜெட் cost பட்ஜெட் மற்றும் profit பட்ஜெட் என தொகுக்கலாம் இப்போது இது ஒரு பிஸிக்கல் பட்ஜெட் பெயர் குறிப்பிடுவது போல இது அளவைப் பற்றியது எனவே இது விற்பனை அல்லது உற்பத்தி அல்லது சரக்குகளாக இருந்தாலும் அது விற்பனை அலகுகள் உற்பத்திஅலகுகள்மற்றும்பலவற்றைக்கொடுக்கிறது மனிதவளம்பற்றிவரும்போதுஎப்படிபலஊழிர்கள் எந்த வகையான திறன்களுடன் தேவை எத்தனை வேலைகள் எத்தனை மணி நேரம் வேலை செய்யப்படும் என்பது பிஸிக்கல் பட்ஜெட்டாக இருக்கும் பின்னர் cost பட்ஜெட் உள்ளன இங்கே மொத்த செலவு குறிப்பிடப்பட்டுள்ளது இது உற்பத்தி செலவு நிர்வாக செலவு ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்ற செலவு ஆகியவையாக இருக்கலாம் அவை cost பட்ஜெட் என்று அழைக்கப்படுகின்றன உங்களிடம் profit பட்ஜெட்களும் உள்ளன வருவாயை நீங்கள் செலவுடன் ஒப்பிடும்போது பல்வேறு வகையான லாப வரவு செலவுத் திட்டங்களை அல்லது profit பட்ஜெட் பெறுவீர்கள் பின்னர் ஒரு மாஸ்டர் பட்ஜெட் உள்ளது இப்போது இது அனைத்து செயல்பாட்டு வரவு செலவுத் திட்டங்களின் ஒருங்கிணைந்த பட்ஜெட்டாகும் ஏனெனில் ஒவ்வொரு செயல்பாட்டு வரவு செலவுத் திட்டமும் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் அதன் சுருக்கத்தை உருவாக்கலாம் பொதுவாக பட்ஜெட் செய்யப்பட்ட லாப மற்றும் நட்ட கணக்கு மற்றும் அந்த குறிப்பிட்ட பிரிவு துறை அல்லது முழுநிறுவனத்திற்கும்முன்னறிவிக்கப்பட்ட இருப்புநிலை போன்றவை வழங்கப்படும் கால அளவீட்டின் படி நீங்கள் பட்ஜெட்களை வகைப்படுத்தலாம் அது நீண்ட கால பட்ஜெட் என அழைக்கப்படும் பொதுவாக ஒரு வருடத்திற்கும் மேலான எந்தவொரு பட்ஜெட்டும் நீண்ட காலமாகும் எனவே ஒரு நிறுவனத்தின் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் எந்த மாதிரியான புதிய திட்டங்களைத் தொடங்கலாம் எவ்வளவு மூலதன செலவு ஆகும் என்பது குறித்த யுத்திகளை வகுப்பார்கள் R and D போன்ற பட்ஜெட்டுகளை அவர்கள் பொதுவாக செய்ய விரும்புவது 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆகும் மேலும் சில நாடுகளில் இவை 20 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கூட இருக்கலாம் எனவே அவை நீண்ட கால பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் நீண்ட கால பட்ஜெட் குறுகிய கால இலக்குகளாக பிரிக்கப்படும் இது குறுகிய கால பட்ஜெட்டாக கருதப்படும் பொதுவாக இது ஒரு வருடம் அல்லது ஒரு வருடத்திற்கும் குறைவாக தயாரிக்கப்படுகிறது எனவே ரொக்க பட்ஜெட் அல்லது உற்பத்தி பட்ஜெட் அல்லது கொள்முதல் பட்ஜெட்டுகள் போன்ற வரவு செலவுத் திட்டங்கள் பொதுவாக மிகக் குறுகிய காலத்திற்கு 1 வருடம் அல்லது 3 மாதங்கள் மற்றும் பலவாக இருக்கலாம் நடப்பு பட்ஜெட்டையும் நீங்கள் உருவாக்கலாம் இது ஒரு மாதத்திற்கு அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு குறுகிய காலத்திற்கு கூட இருக்கலாம் அவை தற்போதைய பட்ஜெட்டாக அழைக்கப்படலாம் இப்போது பட்ஜெட்டில் அடுத்த முக்கியமான கருத்து அது பூஜ்ஜிய அடிப்படை பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது உங்களுக்குத் தெரிந்தபடி பெரும்பாலான வரவு செலவுத் திட்டங்கள் கடைசி ஆண்டுகள் அல்லது கடைசி கால வரவு செலவுத் திட்டத்தை அடிப்படையாகக் கொண்டவை எனவே நீங்கள் நடப்பு காலத்திற்கான பட்ஜெட்டை உருவாக்க விரும்பினால் நீங்கள் கடைசி கால பட்ஜெட்டை எடுத்து தற்போதைய பட்ஜெட்டுடன் ஒப்பிடுவீர்கள் எனவே கடைசி கால பட்ஜெட்டில் நீங்கள் மாற்றத்தின் படி 5 சதவீதம் 10 சதவீதம் 15 சதவீதம் சேர்க்கலாம் மேலும் தற்போதைய பட்ஜெட்டை உருவாக்கலாம் ஆனால் பூஜ்ஜிய அடிப்படை பட்ஜெட்டில் என்ன நடக்கிறது என்பது நீங்கள் ஒரு ஸ்கிராட்ச்டன் தொடங்குவீர்கள் எனவே இது முதல் பட்ஜெட் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே தற்போதைய காலத்திற்கு நீங்கள் நியாயப்படுத்த முடியாவிட்டால் எந்தவொரு முன் பட்ஜெட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த வகை அமைப்பு பூஜ்ஜிய அடிப்படைபட்ஜெட்என அழைக்கப்படுகிறது எனவே இது முறையான வரையறை எனவே இது பட்ஜெட்டின் ஒரு முறையாகும் அங்கு ஒவ்வொரு செலவு உறுப்பு அல்லது ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு புதியதை நியாயப்படுத்த வேண்டும் கடந்த ஆண்டு நாங்கள் இதைச் செய்தோம் என்று சொல்வதன் மூலம் நீங்கள் நியாயப்படுத்த முடியாது எனவே இந்த ஆண்டும் இந்த பணத்தை அனுமதிக்கிறது இது தேவைப்பட்டால் மட்டுமே அனுமதிக்கப்படும் அது அவசியமானது இது கடைசி காலகட்டத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பதைக் கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே தற்போதைய பட்ஜெட் செயல்பாட்டில் நிதி பெற ஒவ்வொரு செயல்பாடும் தன்னை புதியதாக நியாயப்படுத்த வேண்டும் எனவே ஒவ்வொரு செயல்பாடும் தன்னை நியாயப்படுத்த ஆரம்பத்தில் இருந்தே தொடங்க வேண்டும் இப்போது பூஜ்ஜிய அடிப்படை பட்ஜெட்டில் நிறைய நன்மைகள் உள்ளன ஏனெனில் இது மிகவும் திட்டமிட்ட அணுகுமுறையாகும் அங்கு அனைத்து நடவடிக்கைகளும் அவற்றின் விளக்கக்காட்சிகள் அவற்றின் தரவரிசை மற்றும் விருப்பத்தேர்வின் படி அரிதான வளங்கள் ஒதுக்கப்படுகின்றன எனவே இது ஒரு பாரம்பரிய பட்ஜெட்டை விட மிகச் சிறந்த வளங்களை ஒதுக்கீடு செய்கிறது இப்போது ஒவ்வொரு ஆண்டும் நியாயப்படுத்தப்படுவதால் முக்கியமான நடவடிக்கைகள் மட்டுமே எடுக்கப்படுகின்றன வளத்தை மறு ஒதுக்கீடு செய்ய ஒரு வாய்ப்பு உள்ளது ஏனெனில் இப்போது ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டிற்குண்டான வளங்களை குறிப்பிடும்போதுபோது செலவு மற்றும் நன்மை பகுப்பாய்வு செய்யப்படும் மேலும் வீணான செலவுகள் நிறைய அடையாளம் காணப்படுகின்றன இன்று நீங்கள் தேவையற்ற சில செலவுகளைச் சந்திக்க நேரிடும் ஆனால் நீண்ட காலமாக மோசமானவையாக இருக்கலாம் ஆனால் அவை பாரம்பரிய பட்ஜெட் முறையின் காரணமாகவே தொடர்கின்றன பூஜ்யம் அடிப்படை பட்ஜெட் இல் செலவுகள் அடையாளம் காணப்பட்டு வருகிறது பின்னர் வெளியேற்றப்படலாம் பூஜ்ஜிய அடிப்படை பட்ஜெட்டில் சில சிக்கல்களும் உள்ளன ஏனெனில் இது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் செயல் பட்ஜெட்டை அங்கீகரிக்க நீண்ட நேரம் எடுக்கும் நிறைய பேர் ஆர்வத்தை வீணடிக்கலாம் எனவே அவர்கள் பொதுவாக பூஜ்ஜிய பட்ஜெட் முறையை எதிர்க்கிறார்கள் அதனால்தான் அரசாங்கங்கள் அல்லது நிறுவனங்கள் கூட பூஜ்ஜிய அடிப்படை பட்ஜெட் முறையை செயல்படுத்துவது மிகவும் கடினம் என்று கருதுகின்றன ஆனால் நன்மைகளை கருத்தில் கொண்டு இது மிகவும் பயனுள்ள கருத்தாக தொடர்கிறது மற்றும் போதுமான வாய்ப்பு உள்ள இடங்களில் அதைப் பயன்படுத்தலாம் நேரம் மற்றும் சரியான மதிப்பீட்டின் வாய்ப்பு உள்ளது எனவேவரவு செலவுத் திட்டத்தின்பல்வேறு கருத்துகளைப் பற்றி விவாதித்தோம்

இதன் மூலம் நாம் இந்த வகுப்பை முடிக்கலாம்